விரிவுரை 16 ஆய்வக செய்முறை விளக்கம் திரேட் காஜ் ஸ்பிரிட் லெவல் காலை வணக்கம் பொறியியல் அளவியல் பாடத்தின் செயல்முறை விளக்கத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் எனவே நான் இங்கே தேர்ந்தெடுக்கும் அடுத்த கருவி த்ரெட் கேஜ் அல்லது பிட்ச் கேஜ் ஆகும் எனவே உண்மையான கருவியை உங்களுக்குக் காண்பிக்கும் முன் இந்த திருகு த்ரெட் துறைச்சொல்லை நினைவுபடுத்தலாம் எனவே இது திருகு த்ரெட் துறைச்சொல் ஆகும் இங்கே நம்மிடம் பெரிய விட்டம் சிறிய விட்டம் குறைந்தபட்ச விட்டம் மற்றும் எங்களுக்கு சுருதி விட்டம் உள்ளது இங்கே ரூட் மற்றும் முகடு உள்ளது எங்களுக்கு தொட்டி மற்றும் முகடு உள்ளது 2 ரூட்கள் அல்லது 2 முகடுகளுக்கு இடையிலான தூரம் சுருதி என்று அழைக்கப்படுகிறது சுருதி உண்மையில் ஒரு ஒற்றை தொடக்க த்ரெட்டுடன் ஒரு சுழற்சியைக் கொண்டுள்ளது அதில் ஒரு முழுமையான சுழற்சி 360 டிகிரி ஆகும் நமது த்ரெட் எவ்வளவு முன்னோக்கி செல்கிறது எவ்வளவு முன்னோக்கி எங்கள் நட்டு செல்கிறது சரி அது எங்கள் சுருதி எனவே இங்கே ஒரு கோணம் உள்ளது இது சேம்பர் கோணம் என்று அழைக்கப்படுகிறது திருகு முடிவில் இங்கே நாம் சேம்பர் வைத்திருக்கிறோம் எனவே இங்கே பல்வேறு கோணங்கள் உள்ளன இது நமக்கு ஹெலிக்ஸ் கோணம் இது த்ரெட் கோணம் ஆகும் சரி எனவே இந்த 2α எங்கள் த்ரெட் கோணம் எனவே த்ரெடின் ஆழம் என்பது முகடுக்கும் ரூட்டுக்கும் இடையிலான தூரம் மற்றும் பெரிய விட்டம் என்பது கற்பனையான மிகப்பெரிய த்ரெடின் விட்டம் பின்னர் சிறிய விட்டம் ஒரு கற்பனையான சிறிய விட்டம் சுருதி விட்டம் பெரிய மற்றும் சிறிய விட்டம் இடையே கோட்பாட்டு விட்டம் பின்னர் நமக்கு ஹெலிக்ஸ் கோணம் உள்ளது அது நேரான த்ரெடின் மேல் உள்ளது இது நேரான த்ரெடில் உள்ள கோணமாகும் அது ஹெலிக்சின் தரேட் மூலம் அச்சுடன் சுருதி வரிசையில் செய்யப்படுகிறது எனவே இது ஹெலிக்ஸ் கோணம் இவைகள் தான் பல்வேறு கூறுகள் அடுத்ததாக காஜை பார்க்கலாம் இது தான் ஸ்க்ரீவ் காஜ் நான் அதைத் திறந்தால் இங்கே பல்வேறு இலைகளைக் காண்பீர்கள் அவை ஃபீலர் கேஜுக்கு மிகவும் ஒத்தவை ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் ஒவ்வொரு இலையின் தடிமன் ஒன்றுதான் ஆனால் எங்களிடம் வெவ்வேறு பிட்சுகள் உள்ளன த்ரெடின் வெவ்வேறு பிட்சுகளின் சுயவிவரம் ஒரே மாதிரியானது இது உண்மையில் ஒரு மெட்ரிக் த்ரேட் காஜ் நாம் மெட்ரிக் த்ரெட் காஜை வைத்துக் கொள்ளலாம் இது acme மெட்ரிக் த்ரெட் காஜ் பின்னர் விட்வொர்த் த்ரெட் காஜ் அனைத்து வகையான த்ரெட்களுக்கும் நாம் பல்வேறு த்ரெட் காஜ்களை வைத்துக்கொள்ளலாம் இது ஒரு மெட்ரிக் த்ரெட் காஜ் இது 0 25 முதல் 2 5 மிமீ வரை சுருதி இருக்கும் இங்குள்ள மிகச்சிறிய இலையின் சுருதி 0 25 மி மீ ஆகும் மற்றும் மிகப்பெரிய இலை 2 எனவே இந்த ஃபீலர் கேஜ் அல்லது த்ரெட் கேஜ் என்பது ஒரு கருவியாகும் இது மிக விரைவான அளவீட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே மிக விரைவான அனுமானங்கள் இந்த ஃபீலர் கேஜ் எங்களுக்கு இடைவெளி என்னவென்று சொல்ல முடியும் நாம் வேறு பல வழிகளில் இடைவெளி பெரியதாக இருந்தால் வெறும் வெர்னியர் கேலிபரை பயன்படுத்தி நாங்கள் அளவிட முடியும் அல்லது வேறு சில முறைகள் கூட பயன்படுத்தலாம் பிற மெட்ரோலாஜிக்கல் முறையைப் பயன்படுத்தி த்ரெடின் சுருதியை அளவிடலாம் ஆனால் த்ரெட் காஜ் என்ற ஒரு கருவியில் தான் உங்களுக்கு விரைவாக சுருதி என்ன என்பதை வழங்கும் எனவே நாம் இங்கே ஒரு ஸ்பார்க் பிளக் இருப்பதைக் காணலாம் அதில் நான் இந்த ஸ்க்ரீவ் காஜை பயன்படுத்துவேன் எனவே எந்த இலையில் சரியாக பொருந்துகிறது என்பதை இங்கே பொருத்த முயற்சிக்கிறேன் எனவே இந்த ஸ்பார்க் பிளக் மெட்ரிக் வகை சுயவிவரத்தை மட்டும் கொண்டது என்பதை நான் அறிவேன் எனவே இதை முயற்சிக்கிறேன் இந்த அளவு 1 எனவே 1 1 மிமீ கொஞ்சம் பெரியதாக இருப்பதை நீங்கள் காணலாம் இது உண்மையில் என்னுடைய செட் கேஜின் இலையில் உள்ள சுருதி அது கொஞ்சம் பெரியது எனவே 1 மி மீ றை முயற்சி செய்கிறேன் இது ஒரு நல்ல பொருத்தம் போல் தெரிகிறது அது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அதை உறுதிப்படுத்த GO மற்றும் NO GO அளவீடுகளின் விதிமுறையைப் பயன்படுத்துவோம் எனவே இது 1 மிமீ என்று நான் நினைக்கிறேன் இந்த ஸ்பார்க் பிளக்கின் திருகின் சுருதி 1 மிமீ மட்டுமே 0 9 மிமீ பயன்படுத்துவதன் மூலமும் அதை உறுதிப்படுத்துவேன் 9 மிமீ கொஞ்சம் சிறியதாக இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே 1 மிமீ இங்கே சரியான சுருதி எனவே த்ரெட் காஜ் எப்போதாவது பிட்ச் கேஜ் என்றும் அழைக்கப்படுகிறது இருப்பினும் மைக்ரோமீட்டர் என்றும் ஸ்க்ரூ கேஜ் அழைக்கப்படுகிறது எனவே சுருதி அல்லது ஸ்க்ரீவ் த்ரெடின் முன்னீட்டை அளவிட இது பயன்படுகிறது எனவே ஒரு திருகு அல்லது குறுகலான துளையில் இருக்கும் சுருதியை தீர்மானிக்க த்ரெட் பிட்ச் காஜஸ் குறிப்பு கருவியாகப் பயன்படுத்தப்படுகின்றன நாம் விரும்பும் உட்புற அல்லது வெளிப்புற த்ரெட்சை அளவிடலாம் எனவே உங்களுக்குக் காண்பிப்பதற்காக நாங்கள் தேர்ந்தெடுத்த கருவிகளில் இதுவும் ஒன்றாகும் எனவே நான் இங்கே தேர்ந்தெடுக்கும் அடுத்த கருவி ஸ்பிரிட் நிலை ஸ்பிரிட் நிலை என்பது வெறுமனே ஒரு நிலை கருவியாகும் இது மேற்பரப்புகள் கிடைமட்டமாக அல்லது செங்குத்தாக இருக்கிறதா அல்லது மட்டத்தில் வித்தியாசம் ஏதேனும் உள்ளதா இல்லையா என்பதைப் பார்க்கப் பயன்படுகிறது இது தச்சர்கள் மேசன்கள் பயன்படுத்துகிறாரகள் செங்கல் அடுக்குகளில் செங்கல் கோடுகள் சுவரில் நேராக இருக்கிறதா என்று சரிபார்க்கலாம் நீங்கள் அதைப் பார்த்திருக்கலாம் மெக்கானிக்கல் அளவியல் ஆய்வகத்தில் இது சில சமயங்களில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இங்கே நாம் வைத்திருக்கும் இந்த ஸ்பிரிட் நிலை 12 அங்குல ஸ்பிரிட் நிலை நீளம் 12 அங்குலம் இது பல்வேறு கூறுகளைக் கொண்டுள்ளது இந்த வொயிலில் ஒரு குமிழி உள்ளது இந்த முழு கூறும் வொயில் என அழைக்கப்படுகின்றன மேலும் இந்த சிலிண்டரில் இந்த குமிழி உள்ளது இது ஒரு பிசுபிசுப்பு திரவம் இந்த திரவம் பொதுவாக எத்தனால் அல்லது வண்ணமயமானதாக இருக்கும் சரி இது குறைந்த பாகுத்தன்மை கொண்ட ஒரு திரவமாகும் இது பொதுவாக ஆல்கஹால் போன்ற எத்தனால் ஆகும் எனவே இது வண்ணமானது குமிழி மையத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒருவர் தெளிவாகக் காணலாம் எனவே இந்த ஸ்பிரிட் நிலை வெப்பநிலைக்கு உணர்திறன் கொண்டதாக இருக்கும் இதன் உணர்த்திறன் வெப்பநிலை மைனஸ் 20°C முதல் 60°C வரை இருக்கும் எனவே இது மைனஸ் 20°C முதல் 60°C வரை இருக்கும் உண்மையில் இந்த திரவம் ஸ்பிரிட் என்றும் அழைக்கப்படுகிறது அதனால் தான் இது ஸ்பிரிட் நிலை என்று அழைக்கப்படுகிறது எனவே இது வண்ணமயமானது மற்றும் ஒரு ஒளிரும் பிரதிபலிப்பான் வொயிலின் பின்னால் வைக்கப்படுகிறது எனவே பார்வையாளர் ஒளியில் தெளிவாகக் காணமுடிகிறது அது ஒளிரும் அதனால் தெளிவாகத் தெரிகிறது எனவே செயல்பாட்டில் இருக்கும்போது ஸ்பிரிட் நிலை அதில் ஒரு சிறிய கொள்கையைக் கொண்டுள்ளது நாங்கள் அதை நகர்த்தும்போது நீங்கள் குமிழி நிலை மாறுவதை காணலாம் செங்குத்து மட்டத்திற்கான 2 வொயில்களும் செங்குத்து மட்டத்தைக் காண 2 வொயில்களும் உள்ளன எனவே இந்த மேற்பரப்பின் அடிப்படையில் இது காலிபரேட் செய்யப்படுகிறது எனவே உண்மையில் இந்த குறிப்பிட்ட கருவி இரு மேற்பரப்புகளை பொறுத்து காலிபரேட் செய்யப்படுகிறது பொதுவாக ஸ்பிரிட் மட்டம் ஒரே ஒரு மேற்பரப்பின் அடிப்படையில் அளவீடு செய்யப்படுகிறது இது இந்த மேற்பரப்பு அல்லது குறிப்பு மேற்பரப்பு அடிப்படையில் காலிபரேட் செய்யப்படுகிறது அந்த மேற்பரப்பை அடிப்படையாகக் கொண்டு எப்போதும் பயன்படுத்தப்பட வேண்டும் நான் கீழே இருந்து ஒரு நிலையைப் பார்த்தால் இது காலிபரேஷன் அல்லது இது குறிப்பு மேற்பரப்பும் அல்ல இதைப் பயன்படுத்துவது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது நான் கீழே பார்க்க வேண்டும் என்றால் இது குறிப்பு மேற்பரப்பு என்பதால் நாம் அதை தலைகீழாக மாற்ற வேண்டும் மேலும் ஸ்பிரிட் அளவைக் காண இந்த குறிப்பு மேற்பரப்பை அடித்தளத்துடன் தொட வேண்டும் சரி எனவே இது வொயலுக்கான ஒரு கொள்கையாகும் உண்மையில் வொயல் எப்போதும் நேரான சிலிண்டராக இருக்காது வொயல் குவிந்த வடிவத்தில் சிறியதாக இருக்கும் எனவே இதை எனது ஸ்பிரிட் லெவலாக வரைந்தால் இது 12 அங்குலம் மற்றும் இந்த வொயில் 2 கோடுகளுக்கு இடையில் உள்ள தூரம் கொண்டது அந்த 2 அடையாளங்கள் இருப்பதைக் காணலாம் வொயிலில் 2 கருப்பு கோடுகள் உள்ளன 2 கருப்பு கோடுகள் இருப்பதை நீங்கள் உன்னிப்பாகக் காணலாம் சரி குமிழி இந்த கருப்பு கோடுகளுக்குள் இருக்க வேண்டும் இடமாறு பிழை இருக்கக்கூடாது எனவே அதை கேமராவுக்கு மிகவும் இணையாக மாற்றுவேன் சரி குமிழி சரியாக 2 வரிகளில் இருப்பதை இப்போது நீங்கள் காணலாம் சரி எனவே இடமாறு பிழை காரணமாக அது சரியாக சீரமைக்கப்படவில்லை என்று தோன்றியது சரி இது இந்த பக்கத்தில் கொஞ்சமாக சீரமைக்கப்பட்டதாகத் தெரிகிறது ஆனால் நான் அதை இணையாக கேமராவுக்கு நேராக செங்குத்தாக அமைத்தால் அது சரியாகத் தொடுகிறது அதாவது இந்த மேற்பரப்பு தட்டு சரியாக தரையிறக்கப்பட்டுள்ளது அல்லது சரியாக தரையிறக்கப்படவில்லை ஆனால் அது உண்மையில் நேராக அல்லது தரையில் இணையாக உள்ளது எனவே இந்த அடையாளங்கள் பொதுவாக 2 முதல் 10 மி மீ வரை இருக்கும் இப்போது வொயில் இது போன்ற நேரான சிலிண்டர் அல்ல இங்கே அடையாளங்கள் உள்ளன இங்கே ஒரு குமிழி உள்ளது அது ஒரு நிலைப்பாடாக இருந்தால் நாங்கள் இதை இப்படி சாய்த்தால் உங்களுக்குத் தெரியும் குமிழி இங்கு தங்குவதற்கு இடம் கிடைக்காது அது அங்கும் இங்கும் நகரும் எனவே வொயிலின் வடிவம் இதுபோன்றதாக இருக்க வேண்டும் இது ஒரு வகையான ஓவல் வடிவம் மற்றும் குமிழி எப்போதும் நிலையானஇடத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் எனவே நீங்கள் அதை மேலே மற்றும் கீழ் நோக்கி நகர்த்தும்போது அதை உண்மையில் கோணத்தில் சாய்க்கும் போது குமிழி அதன் நிலையை மாற்றும் ஆனால் அது ஒரு மட்டத்தில் இருக்கும்போது அல்லது இணையாக இருக்கும்போது குமிழி இந்த நிலையில் இருக்கும் இருப்பினும் அது உண்மையல்ல அது நேராக சரணடைந்திருந்தால் அது இங்கேயே இருக்காது அல்லது எங்கும் அது செல்லும் இங்கே 2 அடையாளங்கள் உள்ளன எனவே ஆரம் பெரியது அதாவது குமிழி மிகவும் எளிதாக நகரும் மற்றும் சிறிய இயக்கத்திற்கு உணர்ச்சியுடன் செயல்படும் நீங்கள் அதை சிலிண்டருக்கு ஒரு குறிப்பாக எடுத்துக் கொள்ளலாம் ஒரு வேலை இது ஒரு மைய புள்ளியாக இருந்தால் இது வட்டம் ஆகும் எனவே இது மற்றொரு வட்டம் என்று சொல்கிறேன் இந்த ஆரம் பெரியது மற்றும் ஸ்பிரிட் அளவு அதிக உணர்திறன் கொண்டது எனவே ஸ்பிரிட் மட்டத்தின் கொள்கையைப் பயன்படுத்தி இதை இங்கே விளக்க முடியும் எனவே என்ன நடக்கிறது என் குமிழி இங்கே இருந்தால் இது என் குமிழி சரி இது B முதல் B' வரை நிலை மாறும் இந்த மாறும் நிலை நீளம் l க்கு சமமாகவும் வொயிலின் ஆரம் R என்று நான் சொல்வேன் இது மையம் மற்றும் ஆரம் R ஆகும் குமிழின் 2 முனைகள் அல்லது 2 கோட்டின் முனைகள் வட்டத்தின் மையத்துடன் இருக்கும் கோணம் ஆகும் நான் இந்த கோணத்தை α என்று அழைக்கிறேன் இப்போது என்ன நடக்கிறது ஒரு ஸ்பிரிட் நிலை இங்கே தரையில் இணையாக இருக்கும்போது எந்த இயக்கமும் இல்லை நான் சில இயக்கங்களைச் செய்தால் இந்த இயக்கம் α என்று சொன்னால் உண்மையில் இந்த இயக்கத்திற்கு காரணம் α ஏனெனில் இந்த கோடு அடித்தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது எனவே அது α என்ற கோணத்தில் நகர்த்தப்படும் போதெல்லாம் குமிழி அதே சமமான கோணத்தில் நகரும் நான் சில கோணத்தில் அதை நகர்த்தும் போது குமிழியும் வொயிலின் மையத்துடன் அதே கோணத்தில் நகரும் எனவே இந்த கோணம் α மற்றும் அடித்தளத்தை பொறுத்து இந்த கோணமும் ஒன்றே ஆகும் எனவே இந்த கோணம் ஸ்பிரிட் நிலை சாய்ந்த கோணமாகும் நான் இதை இப்படி சாய்த்தால் சரி நான் என் பென்சிலை நிலையானதாக வைத்திருப்பேன் நான் நேராக செய்கிறேன் சரி இந்த கோணம் α மற்றும் மையத்துடன் குமிழி உருவாக்கும் இந்த கோணமும் ஒன்றே ஆகும் இந்த கொள்கையின் அடிப்படையில் ஸ்பிரிட் நிலை செயல்படுகிறது இது இந்த கோடு l ஆக இருந்தால் அது எந்த நேரத்திலும் மாறினால் அது இறுதியில் A முதல் A' வரை நிலை மாறும் என்று நான் சொல்கிறேன் மற்றும் இந்த உயரம் h ஆகும் நமக்கு தெரியும் θ என்பது 1R க்கு சமம் ஆகும் θ lR h L×α l R×hL இங்கே வளைவின் நீளம் உண்மையில் l ஆகும் இங்கே வளைவின் நீளம் அல்லது இயக்கம் வகுத்தல் ஆறம் ஆகும் இது தான் பொதுவான குறிப்புச் சொல் எனவே இங்கே கோணம் α இது 1R க்கு சமம் இந்த l என்பது வளைவின் நீளம் R என்பது ஆரம் எனவே h என்பது L x α என்பதையும் நாம் காணலாம் எனவே இதன் மூலம் l RhL க்கு சமமாக ஆகிறது எனவே இது சமன்பாடு 1 மற்றும் இது சமன்பாடு 2 ஆகும் எனவே இது 3 வது சமன்பாட்டைப் பெறுகிறது இதன் மூலம் நமது ஸ்பிரிட் மட்டத்தின் உணர்திறனைக் காணலாம் உணர்திறன் விநாடிகளின் வரிசையில் இருக்கலாம் எனவே இது சில வினாடிகள் இருக்கலாம் சரி எனவே இந்த குமிழி எப்போது நகரும் என்பதை நாம் பார்க்கலாம் எனவே எங்களிடம் அந்த கம்பி இருந்தது உங்களுக்குத் தெரியும் வெர்னியர் காலிபரைப் பயன்படுத்தி நாங்கள் இந்த கம்பியின் அளவிட்ட விட்டம் 4 மி ஸ்பிரிட் மட்டத்தின் முடிவில் இந்த கம்பியை வைக்க முயற்சிக்கிறேன் எனவே அதை கடைசியான முடிவில் வைக்கவும் எனவே குமிழியில் ஏதேனும் இயக்கம் காணப்படுகிறதா குமிழி குறிப்பை கடந்துவிட்டதா ஆம் அது கடந்துவிட்டது எனவே இதன் பொருள் இந்த 4 மிமீ அதை நகர்த்துவதற்கு மிகப் பெரிய உயரம் ஆகும் எனவே உணர்திறன் என்னவென்றால் எந்த கட்டத்தில் அல்லது எந்த இயக்கத்தில் குமிழி நகரத் தொடங்குகிறதோ அதுவாகும் எனவே நான் இதை சிறிய இயக்கமாக மாற்றினால் உங்களுக்குத் தெரியும் நான் மிகச் சிறிய இயக்கம் செய்கிறேன் அது நகரவில்லை அது வரியைக் குறிக்கவில்லை எனவே ஃபீலர் கேஜையும் பயன்படுத்தி நான் அதை சரிபார்க்க முடியும் எனவே இது ஃபீலர் கேஜ் ஆகும் எங்களிடம் 580 5100 மற்றும் 80100 என பல்வேறு அளவீடுகள் இருந்தன எனவே இங்கே மிகச்சிறிய இலை 5 முதல் 100 மி எனவே இந்த 5100 மிமீ இலையை இங்கே இறுதியில் வைக்க முயற்சிக்கிறேன் நீங்கள் குமிழியின் இயக்கத்தைக் காண்கிறீர்களா எந்த இயக்கமும் இல்லை அது 5100 மி மீ அது நகராது எனவே இதை ஒரு தடிமன் அதிகரிக்க முயற்சிக்கிறேன் எனவே இந்த நீளத்தில் நான் இங்கே மற்றொரு இலையை வைத்துள்ளேன் இது உண்மையில் 25100 ஆகும் இந்த 0 25 இது இன்னும் நகரவில்லை நான் அதை கழற்றுவேன் எனவே தடிமனான இலை கரடுமுரடான இலை இங்கே வைக்க முயற்சிக்கிறேன் இது 80100 என்ற வரிசையில் உள்ளது 0 8 ஆகும் சரி கரடுமுரடான இலை குமிழியில் ஏதேனும் இயக்கம் இருக்கிறதா ஆம் குமிழி தொட்டது அல்லது இங்கே கடக்க முயற்சிக்கிறது இது இங்கே கோட்டைக் கடக்க முயற்சிக்கிறது எனவே இதன் பொருள் 0 8 ஏற்கத்தக்கதல்ல 0 25 ஏற்றுக்கொள்ளத்தக்கது வேறு சிலவற்றைத் தேர்வு செய்ய முயற்சிக்கிறேன் நான் வெற்றி மற்றும் சோதனை முறையைச் செய்கிறேன் 0 5 ஐ எடுக்க முயற்சிக்கிறேன் 0 5 என்பது ஏற்கத்தக்கது அல்ல இது இங்கே சில இயக்கங்களை உருவாக்கி வருகிறது எனவே 0 3 ஐ எடுக்க நான் முயற்சிக்கிறேன் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆக 0 3 ஏற்றுக்கொள்ளத்தக்கது சரி 0 3 ஏற்றுக்கொள்ளத்தக்கது மற்றும் 0 5 ஏற்கத்தக்கது அல்ல 0 4 மிமீ இலை எங்களிடம் இல்லை எனவே நாம் 0 3 மிமீ ரை கண்டுபிடிக்கலாம் இந்த இயக்கத்தின் நீளம் h ஆகும் உண்மையில் நான் இந்த உயரத்திற்கு மேலும் கீழும் நகர்த்துவேன் என்று உங்களுக்குத் தெரியும் சரி 3 மிமீ ஏற்றுக்கொள்ளத்தக்கது மற்றும் 0 5 மிமீ ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நான் சராசரியாக எடுத்து 0 4 மிமீ பெறலாம் பின்னர் h என்பது 0 4 மிமீ க்கு சமம் இந்த நீளம் l என்பது 12 அங்குலங்களுக்கு சமம் இது 300 மிமீ க்கு சமம் சரி நாம் கணக்கிடவில்லை சரி நாம் கணக்கிடலாம் சமன்பாடு 2 பயன்படுத்தி α கணக்கிடலாம் α என்பது h வகுத்தல் L ஆகும் இப்போது இது 0 4 வகுத்தல் 300 ஆகும் இது 0 00133 ரேடியன்ஸ்களுக்கு சமம் ஆகும் 00133 radians எனவே இவ்வளவு ரேடியன்ஸ்கள் மற்றும் இது α சரி R இன் மதிப்பு வொயிலன் மையத்தின் கர்வெட்சர் ஆகும் இது மைய புள்ளியை சந்திக்கும் போது இது மாறுபடும் எனவே ஆரத்தின் கர்வெட்சர் இது வொயில் என்றால் இது வொயிலன் மேற்பரப்பு ஆரத்தின் கர்வெட்சர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த R இன் மதிப்பு ஆகும் இது 30 முதல் 10000 மிமீ வரை மாறுபடும் சில நேரங்களில் கர்வெட்சர் இல்லை சில நேரங்களில் அது 100 மீட்டர் இருக்கலாம் சரி நான் அதை 10 மீட்டர் இங்கே வைத்திருக்கிறேன் சரி இது பொதுவாக இதுபோல் மாறுபடும் எனவே 0 4 மிமீ இயக்கத்தை நகர்த்தும்போது உணர்திறனைக் கணக்கிடலாம் 0 00133 இது மூடப்பட்டிருக்கும் கோணம் ரேடியன்களில் சரி எனவே 1 மிமீ க்கு 1 மிமீ இயக்கத்திற்கு கோணம் 0 4 ஆக இருக்கும் இது 0 0032 க்கு சமமாக இருக்கும் 4 mm 0 00133 rad 1 mm 0 எனவே இது இந்த கருவியின் உணர்திறனாக இருக்கலாம் சரி இருப்பினும் இது சரியான கணக்கீடு அல்ல நாங்கள் ஒரு வெற்றி மற்றும் சோதனை முறையை உருவாக்கியுள்ளோம் எனவே கருவியின் உணர்திறனை இந்த உறவைப் பயன்படுத்தி அல்லது ஸ்பிரிட் மட்டத்தின் இந்த கொள்கையால் கணக்கிட முடியும் மற்றொரு ஸ்பிரிட் மட்டத்திற்கான முன்னெச்சரிக்கைகள் அல்லது வழிகாட்டுதல்கள் என்னவென்றால் இந்த ஸ்பிரிட் மட்டத்தை பயன்படுத்த வேண்டிய போதெல்லாம் நாம் இந்த திசையில் உள்ள அளவை சரிபார்க்க வேண்டும் மற்றும் குமிழியின் நிலை மாற்றத்தை சரிபார்க்க நாம் 180 டிகிரி சுழற்றுவோம் எனவே ஸ்பிரிட் நிலை கருவி சரியாக காளிபரட் செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை இது நமக்குத் தெரிவிக்கும் இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இது குறிப்பு மேற்பரப்பு என்றால் நான் எப்போதும் சொன்னேன் இந்த மேற்பரப்பை கீழே இருந்து பயன்படுத்த முடியாது இது வரிகளுக்கு இடையில் சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் எனவே இவைகள் தான் பின்பற்றப்பட வேண்டிய சில முன்னெச்சரிக்கைகள் ஆகும் இவைகளை பயன்படுத்தி கோடுகள் செங்குத்து கோடுகள் ஆகியவைகளை குறிக்கலாம் செங்குத்து அடையாளங்களும் சில சமயங்களில் ஸ்பிரிட் மட்டத்தில் சில குமுழிகளும் இங்கு 45 டிகிரியில் சாய்ந்து இருக்கும் சில நேரங்களில் குமிழிகளும் இங்கே 45 டிகிரியில் இருக்கும் எனவே இந்த 45 டிகிரி கோணம் 45 டிகிரி கோணத்தை நேரடியாக குறிக்க உதவும் எனவே இது ஸ்பிரிட் மட்டத்தின் பயன்பாடு நாங்கள் விவாதிக்கப்பட்ட கருவிகளில் ஒன்றான ஸ்பிரிட் நிலை பற்றி விவாதித்தோம் எனவே நான் இங்கே ஒரு இடைவெளி எடுப்பேன் ஆய்வக செயல்முறை விளக்கத்தில் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அங்கு நான் மற்றொரு கருவியைப் பற்றி விவாதிப்பேன்